இந்த கோட்பாடுகளின் சில கரோலரிஸ் இன்றைய தொகுதியின் கடைசி அம்சத்தை நோக்கி இது கொண்டு வருகிறது எனவே கடினமான பகுதி முடிந்தது இப்போது இந்த கோட்பாடுகளை பயன்படுத்துவோம் குறிப்பாக வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகளில் ஒரு மிக முக்கியமான பகுதி பகுதிகளால் ஒருங்கிணைத்தல் ஆகும் எனவே 10 ஆம் வகுப்பில் நீங்கள் செய்த ஒன்றை மீண்டும் தொடங்குவோம் இது ஒரு ஸ்கேலார் பங்க்ஷன்ஸ்ற்கான பகுதிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டது இங்கே இரண்டு பங்க்ஷன்ஸ் மற்றும்எடுத்துக்கொள்வோம் ஒரு மாறியின் இரண்டு எளிய பங்க்ஷன்ஸ்கள் ப்ரோடெக்ட் ரூலை இங்கே இரண்டு வெளிப்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறீர்கள் இது அனைவருக்கும் தெரியும் இப்போது நான் இதை ஒருங்கிணைக்க நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் நான் a முதல் b வரை ஒரு இன்டெகிரல் செய்கிறேன் மற்றும் வெளிப்பாட்டை மறுசீரமைக்கிறேன் எனவே இங்கே இந்த வெளிப்பாடு எனவே இது உண்மையில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது இது உயர்நிலைப் பள்ளியில் நீங்கள் பார்த்ததைப் போன்ற இன்டெக்ரல்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ab முதல் பங்க்ஷன் டிரைவேடிவ் இன்டெகிரல் இரண்டாவது பங்க்ஷன்ஸ் dx இது உயர்நிலைப் பள்ளியில் எல்லோரும் பார்த்தது இந்த பாடத்திட்டத்தில் இந்த பல பரிமாணங்களுக்கு மேம்படுத்தப் போகிறோம் நான் பல பரிமாணங்களுக்குச் செல்லும்போது என்னால் இனி யை பயன்படுத்த முடியாது நான் ஒரு க்ராடிஎன்ட் ஆபரேட்டரை மேம்படுத்துவேன் நான் இனி வரியுடன் ஒன்றிணைக்க மாட்டேன் நான் ஒரு கொள்ளளவு அல்லது மேற்பரப்பு அல்லது வேண்டுமானாலும் ஒருங்கிணைக்கலாம் எனவே இப்போது செய்ய வேண்டிய முதல் படி என்னவென்றால் நான் ஒரு ஸ்கேலார் பங்க்ஷன் f மற்றும் ஒரு வெக்டர் பங்க்ஷன் A எடுத்துக் கொள்கிறேன் வெக்டர் கால்குலஸ் விஷயத்தில் ப்ரோடெக்ட் ரூல் என்ன சொல்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இது ஒரு ப்ரோடெக்ட் ரூல் எனவே இங்கே இரண்டு விஷயங்களின் டாட் ப்ரோடெக்ட் போன்றது என்னிடம் உள்ளது இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் எனவே நான் ஒரு டாட் ப்ரோடெக்ட்டை சட்டபூர்வமாக எடுக்க முடியும் இது சற்று சிக்கலான தோற்ற வெளிப்பாடாக இருக்கலாம் மற்றும் கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் போது இது நிகழ்கிறது அதனால்தான் நான் இந்த உதாரணத்தை எடுத்துள்ளேன் எனவே ப்ரோடெக்ட் ரூல் முதல் பங்க்ஷன் டிரைவேடிவ் இரண்டாவது பங்க்ஷன் என்று கூறுகிறது இரண்டாவது பங்க்ஷன் முதல் பங்க்ஷன் டிரைவேடிவ் என்று நேரடியான கூறுகிறது கூறுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதை சரிபார்க்கலாம் டிரைவேடிவ் வரையறையால் அதைச் செய்வதன் மூலம் நீங்கள் அதே விஷயத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் முதல் பங்க்ஷன் மறுபரிசீலனை செய்ய இரண்டாவது பங்க்ஷன்ஸ் வழித்தோன்றலுக்கு வெளியே வைக்கவும் இரண்டாவது பங்க்ஷன் மற்றும் முதல் பங்க்ஷன் டிரைவேடிவ் சிறிய சிக்கலானது நான் அதனுடைய ப்ராடக்ட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே நான் இங்கே f எடுத்துக் கொண்டபோது அது ஒரு ஸ்கேலார் நான் அதை ஒரு ஸ்கேலாரால் பெருக்குகிறேன் எனவே இது ஒரு ஸ்கேலார் A டாட் இது மீண்டும் ஒரு ஸ்கேலார் ஆக இருக்கும் இடது புறம் என்பது இரண்டு வெக்டர்களின் டாட் ப்ரோடெக்ட் அது ஸ்கேலார் ஆக இருக்கும் எனவே இது ஒரு சட்டபூர்வமான செய்யவேண்டிய விஷயம் நீங்கள் சரியான ப்ரோடெக்ட் ரூல் படி செய்திருக்கிறீர்களா என்பதைச் சரிபார்க்க இது ஒரு விரைவான வழியாகும் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் இந்த முழு இடது பக்கத்தையும் எடுத்து சில மூடிய வால்யும் உடன் இன்டெக்ரேட் செய்யப் போகிறேன் எனவே இது ஒரு மூடிய மேற்பரப்பு V மற்றும் மூடிய மேற்பரப்புக்கு வெளிப் பகுதி S எனவே இந்த வகையான இன்டெக்ரல் உடன் என்ன செய்வது என்று ஏற்கனவே பார்த்தோம் எனவே வால்யுமின் டைவேர்ஜ்ன்ஸ் மீது இன்டெகிரஷன் செய்யும் காஸ்'ஸ் தியரம் Gauss's theorem அல்லது டைவர்ஜன்ஸ் தியரதில் ஒன்றிணைக்கப்படுவதன் வேறுபாட்டை இப்போது நாம் பார்த்தோம் அது அந்த வெக்டரின் வெளிப்புற ஃபிளக்ஸ் ஆக மாறும் அந்த வெக்டர் எனவே இந்த டைவர்ஜன்ஸ் தியரம் பயன்படுத்துகிறேன் ஆனால் அது இடது புறத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது நான் வலது புறத்தை மாற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியும் எனவே நான் வலது புறத்தை மாற்றினால் என்ன நடக்கிறது என்றால் இங்கே மேற்பரப்பு வெளிப்பாடு முன்பு போலவே உள்ளது இந்த முதலாவது வெளிப்பாடு இங்கே இது கொள்ளளவு முழுவதும் வைக்கப்பட்டுள்ளது அது வலதுபுறத்தில் உள்ள இரண்டாவது வெளிப்பாடு இது வால்யூம் இன்டெக்ரால்ஸ் மற்றும் இது ஒரு சா்பேஸ்இன்டெக்ரால்ஸ் இந்த வெளிப்பாடு எண் 1 ஐ இடதுபுறத்திலும் வலதுபுறத்தில் எண் 2 ஐ நான் எழுதியுள்ளேன் நீங்கள் இங்கே வெளிப்பாடு 2 மற்றும் வெளிப்பாடு1 வேறு வழியிலும் மாற்றி எழுதலாம் அது நீங்கள் தீர்க்க முயற்சிக்கும் சிக்கலைப் பொறுத்தது இது ஏன் வசதியானது இந்த மேற்பரப்புக்கானது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் மற்றும் அதில் இணைக்கப்பட்டுள்ள அளவு இங்கே இந்த வெளிப்பாடு f மற்றும் A இன் மதிப்புகளைப் பற்றி மட்டுமே மேற்பரப்பில் பேசுகிறது இங்கு எந்த வால்யூம் இன்டெக்ரால் இல்லை எனவே இந்த வெளிப்பாடு மின்காந்தத்தில் பௌண்டரி கண்டிஷன்ஸ் களையும் திணிப்பதற்கான மிக முக்கியமான வழியாகும் ஏனென்றால் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்பது உள்ள சொற்றொடரின் படியே அது சிக்கலின் எல்லைக்கு பொருந்தும் மேற்பரப்பு வெளிப்பாடு ஒரு டெரிவேடிவை மாற்றியது இது ஒரு தொகுதி ஒருங்கிணைப்பாக உள்ளது எனவே நாம் பயன்படுத்தும் வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறையைப் பற்றி பின்னர் பாடத்திட்டத்தில் பேசுவோம் எனவே இங்குதான் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பயன்படுத்தலாம் இது ஒரு வால்யூம் இன்டெக்ரால் ஆக உள்ளது இங்கே உங்களிடம் உள்ள மற்றொரு வசதியான விஷயம் இங்கே உங்களுக்கு மற்றொரு வசதியான விஷயம் எனவே நான் வெக்டர் புலத்தை எடுத்து அதன் டிரைவேடிவ் எடுக்க வேண்டும் இங்கே என்ன நடந்தது என்றால் நான் இன் எந்த டிரைவேடிவையும் எடுக்க வேண்டியதில்லை தன்னை தானே எடுத்துக்கொள்ளும் எனவே மிகவும் சிக்கலான பங்க்ஷன் என்று கருதினால் உதவ முடியும் இந்த டிரைவேடிவையும் நான் எடுக்க விரும்பவில்லை எனவே நான் ஒரு டிரைவேடிவை இலிருந்து f க்கு மாற்றியுள்ளேன் பகுதிகளின் இன்டெகிரஷன் எனக்கு ஒரு வழியைக் கொடுத்தது என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு வெக்டர் கால்குலஸுக்கு சில அடையாளங்கள் உள்ளன எந்த ஸ்கேலார் பங்க்ஷன்ஸ்ற்கும் அடையாளம் f ஆகும் இதை நிரூபிக்க மிக எளிய வழி உள்ளது அதை எப்படி செய்வதென்றால் நம்மிடம் உள்ள கூறுகளின் வெளிப்பாடு அவர் இருக்கப் போகிறது நான் இதை போல அதைஎழுத முடியும் எனவே நான் வெக்டர் ட்ரிபிள் ப்ரோடெக்ட் வெக்டர் கிராஸ் ப்ரோடெக்டை எடுக்க போகிறேன் எனவே முதல் வெளிப்பாட்டை நாம் இவ்வாறாக எழுதுகிறோம் இதனுடன் தொடர்புடையது இங்கே நான் எழுதுவேன் எனவே பகுதி டிரைவேடிவ் கள் y இங்கே இருக்கும் எனவே முதலில் x கூறுகளைப் பார்ப்போம் இங்கே இருக்கிறது எனவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளை தான் நான் செய்யப் போகிறேன் மாணவர் மாணவர் அது செய்யப்படும் என்னிடம் இது மட்டுமே உள்ளது மாணவர் எனவே இந்த வெளிப்பாட்டை நாம் இங்கு எழுதும்போது இரட்டை டிரைவேடிவ்கள் இரண்டாவது வரிசை டிரைவேடிவ்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அது ஒரே வகையானது கால்குலஸிலிருந்து ஒரு தேற்றம் நன்கு நடந்து கொண்ட பங்க்ஷன்ஸற்கு என்று கூறுகிறது டிஃபரென்சியேசன் வரிசை ஒரு பொருட்டல்ல எனவே கலப்பு டிரைவேடிவ் களில் வரிசை ஒரு பொருட்டல்ல எனவே நீங்கள் 0 ஐப் பெறும்போது இந்த இரண்டு சொற்களும் ஒன்று தான் இது தான் x கூறுக்கு இருந்தது நீங்கள் y க்கு z க்கு பயன்படுத்தினால் நீங்கள் 0 0 0 பெறுவீர்கள் நீங்கள் இதை 0 வெக்டர் என்று எழுத வேண்டும் எனவே க்ராடிஎன்ட் இன் கர்ல் 0 என்று இது கூறுகிறது அடுத்த தேற்றம் கர்ல் இன் டைவர்ஜன்ஸ் 0 ஆகும் அதே வகையான ஒரு வாதம் நீங்கள் ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் ஒவ்வொன்றாக கணக்கிட்டு பயன்படுத்தி டைவர்ஜன்ஸை 0 ஆகப் பெறலாம் மீண்டும் இந்த ஆதாரம் கலப்பு டிரைவேடிவ்கள் அவை பொருந்தக்கூடிய வரிசையில் இருந்து சுதந்திரமாக இருப்பதைப் பொறுத்தது எனவே இது 0 க்குச் செல்லும் பின்னர் ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ரோடெக்ட்களின் அனலாக் உள்ளது வெக்டர் ட்ரிபிள் ப்ரோடெக்ட் முன்பு உயர்நிலைப் பள்ளியில் போன்ற ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதே விஷயம் இங்கே பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளது சில அல்ஜுப்ரா இந்த வெளிப்பாட்டை உங்களுக்குத் தரும் இந்த வெளிப்பாட்டை நாம் சில முறை சந்திப்போம் இது லாப்லாசியன் ஆபரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே டெல் ஸ்கொயர் என்பது லாப்லாசியன் ஆபரேட்டர் பகுதி டிஃபரெண்டியல் இகுவேஸன்ஸ் உள்ள இடங்களில் இது பொறியியல் முழுவதும் நிகழ்கிறது நாம் பயன்படுத்தும் இறுதி தேற்றம் வெக்டர் ஃபில்டு கர்ல் மற்றும் டைவர்ஜன்ஸ் குறிப்பிடப்பட்டால் ஒரு கான்ஸ்டன்ட் வரை முழுமையாக குறிப்பிடப்படுகிறது எனவே ஒருவெக்டர் ஃபில்டு கர்ல் மற்றும் டைவர்ஜன்ஸ் நீங்கள் என்னிடம் சொன்னால் வெக்டர் ஃபில்டு ஒரு கான்ஸ்டன்ட் வரை எனக் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் டிரைவேடிவ் பங்க்ஷன்கள் நான் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்தால் அது நீடித்து இருக்காது எனவே இது எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சிறிது பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதை பயன்படுத்துவோம் இதுவரை நாம் கற்றுக்கொண்டவற்றின் இறுதி இதர பயன்பாட்டிற்கு சாதாரண வளைவை கொண்டுவருகிறது எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் களைப் பயன்படுத்த விரும்பும்போது கற்றுக்கொள்ள இது ஒரு பயனுள்ள தந்திரமாகும் சாதாரண சமன்பாட்டைப் பெற விரும்புகிறோம் எனவே நான் y x என்ற எளிய பங்க்ஷன் எடுக்கப் போகிறேன் எனவே இது எந்த விதமான பங்க்ஷன் இருக்கலாம் எனவே இந்த வளைவுக்கு இயல்பானது நான் பெற விரும்புகிறேன் எனவே இதில் க்ராடிஎன்ட் எனக்கு எவ்வாறு உதவப் போகிறது என்பது மிகவும் நேரடியாகத் தெரியவில்லை எனவே நான் ஒரு புதிய பங்க்ஷன் அறிமுகப்படுத்துவேன் அதை என்று எழுதுவேன் எனவே இதுவரை நான் புதிதாக எதுவும் செய்யவில்லை எனவே இங்கே இந்த வளைவு ஆல் வழங்கப்படுகிறது இந்த வளைவைப் பெறுவதற்கு நான் எதை சமமாக அமைக்க வேண்டும் நான் 0 அமைத்தேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அல்லது எனவே இந்த வளைவை இரண்டு மாறிகளின் பங்க்ஷன்னால் கைப்பற்றியுள்ளேன் இது g ஆகும் இப்போது என்பதைப் பற்றி நான் சொல்கிறேன் இங்கே K நிலையானது இந்த வளைவுக்கு என்ன நடக்கும் அது இந்த மாதிரி நகர்த்தப்படும் எனவே இது இப்படி கிடைக்கும் எனவே இந்த வரையறைகள் அல்லது நிலை பங்க்ஷன்கள் இந்த பங்க்ஷன் நிலை தொகுப்புகள் இங்கே உள்ளன இப்போது நான் இங்கே இந்த இடத்தில் டான்ஜென்ட் தொடர்புடைய வெக்டரை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே இங்கே ஒரு பங்க்ஷன் உள்ளது ஒரு வளைவுடன் உள்ள சாய்வு என்பது டிரைவேடிவ் ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே இந்த வெக்டர் V இங்கே இந்த அளவைக் கொடுக்கப் போகிறது நான் y கூறுகளின் விகிதத்தை x கூறுக்கு எடுத்துக் கொண்டால் எனக்கு கிடைக்கும் இந்த பங்க்ஷன் சாய்வு இதுதான் எனவே இங்கே சில ஆல்பாக்கள் இருக்கலாம் இங்கே ஒரு டான்ஜென்ட் உடன் ஒரு வெக்டர் வேண்டும் எனவே இந்தநாம் வைத்திருக்கிறோம் இப்போது எனக்கு கிடைத்துள்ளது இந்த பங்க்ஷன் எந்த திசையில் இந்த நிலை வளைவுகளுக்கு மிகவும் செங்குத்தாக மாறுகிறது என்பதை நான் கணக்கிட விரும்புகிறேன் எனவே இது இங்கே அதிகபட்சத்தை மாற்றப் போகிறது எனவே அதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் என்றால் என்ன கொஞ்சம் மர்மமாக இருக்கிறதா நாம் ஏன் இதைச் செய்கிறோம் என்பதை விரைவில் பார்ப்போம் இதை நான் கணக்கிடுகிறேன் g என்பது ஒரு ஸ்கேலார் எனவே எனக்கு ஒரு கொடுக்கும் மாணவர் வெக்டர் வெக்டர் கூறுகள் இருக்கும் எனவே x ஐப் பொறுத்தவரை இதன் டிரைவேடிவ் எடுத்துக்கொள்வோம் எனக்கு கிடைக்கும் யாழ் y ஐப் பொறுத்தவரை நான் டிரைவேடிவ் எடுத்துக் கொண்டால் y x ஐ சார்ந்து இல்லை எனக்கு என்ன கிடைக்கும் மாணவர் 1 1 z ஐப் பொறுத்தவரை அது 0 எனவே இந்த 0 ஐயும் அகற்றலாம் ஏனென்றால் நாம் இரண்டு பரிமாணங்களில் வேலை செய்கிறோம் எனவே இந்த என்னுடையது இது எனது V இப்போது இது என்ன என்று கண்டுபிடிக்கவும் சமமாக நான் என்ன பெறுவேன் எனவே நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் இந்த இன் எண்ணிக்கை உண்மையில் இங்கே உள்ள டான்ஜென்ட்க்கு சாதாரணமானது இங்கே வளைவு கொடுக்கப்பட்டால் நான் ஒரு இரு டைமென்ஷன் பங்க்ஷன் g உருவாக்கினேன் நான் அதன் க்ராடிஎன்ட் மற்றும் கண்டுபிடித்தேன் இது எனக்கு n இன் திசையை தருகிறது எனவே இது க்ராடிஎன்ட்க்கான இயற்பியல் விளக்கம் இது பங்க்ஷன் அதிகபட்ச மாற்றத்தின் திசையில் சுட்டிக்காட்டுகிறது எனவே மின்காந்தங்களில் பௌண்டரி கண்டிஷன்ஸ் களை பயன்படுத்த இது மீண்டும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த தொகுதியின் முடிவை குறிப்புகளாகக் கொண்டுவருகிறது ஒரு கிரிஃபித்ஸின் சிறந்த புத்தகமான இன்றோடக்ஷன் டு எலெக்ட்ரோடயனாமிக்ஸ் இன் அத்தியாயம் 1 ஐப் படிக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன்